இப்போது pMOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி ஒரு காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்யை உருவாக்க முயற்சிப்போம் விளக்கத்திற்கு நான் pMOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்துவேன் அதன் µpcox ப்ரோடக்ட் ஆனது 25 µAV2 ஆகும் மேலும் நான் W L 4 ஐ தேர்வு செய்வேன் எனவே இது nMOS டிரான்சிஸ்டரைப் போலவே µpcoxWL 100 µAV2 ஐக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இது மிகவும் வசதியானது எனவே நாம் ஏற்கனவே கணக்கிட்ட முடிவுகள் மற்றும் பலவற்றைப் பயன்படுத்தலாம் மேலும் pMOS டிரான்சிஸ்டரின் த்திரஸ்ஷோல்ட் வோல்ட்டேஜ் 1 V என்றும் மீண்டும் nMOS டிரான்சிஸ்டரைப் போலவே இருக்கும் என்றும் நான் கருதுகிறேன் ஆனால் µpcox µncox வேறுபட்டதாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும் மேலும் அவை இந்த சரியான விகிதத்தில் 1 4 இல் இருக்காது மேலும் நீங்கள் ஒரு ஒருங்கிணைந்த சர்க்யூட் வடிவமைத்திருந்தால் இந்த WL மாறக்கூடியது நீங்கள் W L ஐப் பெறலாம் அவை ஒன்று அல்லது வேறு ஏதாவது போன்ற மிகச் சிறியவை மற்றும் உங்களிடம் 1000 மற்றும் 10000 மற்றும் பல இருக்கலாம் ஆனால் இந்த அளவுருக்களை மதிப்பீட்டிற்குப் பயன்படுத்துவோம் நிச்சயமாக W L இன் வேறு எந்த மதிப்புக்கும் நீங்கள் அளவுருக்களை மிக எளிதாக கணக்கிட முடியும் எனக்கு தேவையான gm ஆனது 200 µS என்று நான் கருதுகிறேன் எனவே இந்த Kn இன் 100 µAV2 மற்றும் 1 வோல்ட்டின் VTP ஐக் கொண்டு கணக்கிட்டால் சோர்ஸ் கேட் வோல்ட்டேஜ் ஆனது 3 வோல்ட்டுகளாகவும் அது ஸ்சேச்சுரேசன் பகுதியில் இருக்க VSD ≥ 2 V ஆகவும் இருக்க வேண்டும் nMOS ஐப் போலவே இப்போது வோல்ட்டேஜ் ஆனது வேறுவிதமாக வரையறுக்கப்படுவதால் குழப்பமடைய வேண்டாம் இந்த வோல்ட்டேஜ் nMOS என்றால் இந்த வித்தியாசம் மற்றும் அந்த வித்தியாசம் ஆனது மிகவும் சிறியதாக இருந்தால் அதாவது வேறுபாடு அழுத்தப்பட்டால் அது ட்ரையோட் பகுதிக்குள் செல்கிறது வேறுபாடு பெரியதாக இருந்தால் அது ஸ்சேச்சுரேசன் பகுதியில் இருக்கும் nMOS விஷயத்தில் நீங்கள் சரியான மதிப்புகளைக் கணக்கிடலாம் ட்ரைன் வோல்ட்டேஜ் கேட் வோல்ட்டேஜ்ற்குக் கீழே செல்லலாம் ஆனால் 1 த்திரஸ்ஷோல்ட் வோல்ட்டேஜ்ற்கு மேல் அல்ல pMOS விஷயத்தில் ட்ரைன் வோல்ட்டேஜ் கேட் வோல்ட்டேஜ்ற்கு மேலே செல்லலாம் ஆனால் 1 த்திரஸ்ஷோல்ட் வோல்ட்டேஜ்ற்கு மேல் இல்லை எனவே ஸ்சேச்சுரேசன் நிலை என்றால் அதுதான் முதல் படி nMOS டிரான்சிஸ்டரைப் போலவே பையாஸ்ஸிங் செய்வது நாம் விளக்கத்திற்காக நிலையான VGS0 பையாஸ்ஸிங்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே நமக்கு VSG0 3 வோல்ட் வேண்டும் எனவே நான் இங்கே 3 வோல்ட்களைப் பயன்படுத்துவேன் நமக்கு VSD0 அல்லது சில மதிப்பு வேண்டும் எனவே இது 4 வோல்ட் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது VSD0 4 V மற்றும் VSG0 3 வோல்ட் ஸ்சேச்சுரேசன் பகுதியில் டிரான்சிஸ்டரின் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டை அமைக்கும் மற்றும் தெளிவாக VSD0 ஆனது VSG0 VT ஐ விட அதிகமாக உள்ளது இப்போது நீங்கள் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டை இப்படி அமைத்துள்ளீர்கள் மேலும் காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்ரின் ஸ்மால் சிக்னல் படம் இப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்கிறேன் என்னிடம் சில இன்புட் சோர்ஸ் vi உள்ளது மற்றும் விளக்கத்திற்காக ஆரம்பத்தில் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் RS இல்லை என்று கருதுகிறேன் எனவே MOS டிரான்சிஸ்டருக்கு vi ஆனது vGS ஆகப் பயன்படுத்தப்படும் நம்மிடம் கண்ட்ரோல் சோர்ஸ் gm vGS உள்ளது மற்றும் நம்மிடம் லோட் ரெசிஸ்டர் RL உள்ளது முன்பு போலவே நமது அனுபவத்திலிருந்து இங்கே ஒரு கூடுதல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடும் என்பதை நாம் அறிவோம் பையாஸ்ஸிங் நோக்கத்திற்காக இங்கே கூடுதல் ரெசிஸ்டன்ஸ்களும் இருக்கலாம் எனவே இப்போது இந்த ஆபரேட்டிங் பாய்ண்ட் படத்துடன் சிக்னல் படத்தை எவ்வாறு இணைப்பது என்பது கேள்வி நாம் ஏற்கனவே இதைச் செய்துள்ளோம் அதனால்தான் நான் கொஞ்சம் விரைவாகச் செல்லப் போகிறேன் ஆனால் nMOS காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்ரில் நாம் செய்த அதே லாஜிக்கை நீங்கள் மீண்டும் பின்பற்ற முடியும் நான் RD ஐக் காட்டுவேன் ஏனென்றால் நாம் அதை எப்படியும் பயன்படுத்தப் போகிறோம் இது gm vGS மற்றும் இது vGS ஆகும் ட்ரைன் பக்கத்தில் பையாஸ்ஸிங் செய்வதற்கு RD ஐப் பயன்படுத்துகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் RL என்பது லோட் நாம் காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்யை ஏஸி உடன் இணைக்கிறோம் இவை அனைத்தையும் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் எனவே நாம் அவற்றைப் பயன்படுத்தப் போகிறோம் நாம் அவற்றைப் பயன்படுத்துவோம் என்று நமக்குத் தெரியும் எனவே முதலில் இந்த 3 வோல்ட் VSG0 ஐக் காட்டுகிறேன் pMOS டிரான்சிஸ்டர் மற்றும் ட்ரைன் பக்கத்தில் உள்ள பையாஸ்ஸிங் இந்த RD ஐக் கொண்டிருக்கும் இது 100 KΩ என்று கற்பனை செய்து பார்க்கிறேன் நான் சப்ளை வோல்ட்டேஜ் ஐ இணைக்க வேண்டும் நான் அதை இன்னும் VDD என்று அழைப்பேன் இப்போது VSG0 3 வோல்ட் MOS டிரான்சிஸ்டரின் ட்ரைன் கரண்ட் 200 µA ஆக இருக்கும் இது 20 வோல்ட் ஆக இருக்கும் மேலும் MOS டிரான்சிஸ்டர் குறுக்கே 4 வோல்ட்கள் தேவை என்பதை நாம் அறிவோம் எனவே இந்த VDD இப்போது 24 வோல்ட் ஆக இருக்கும் முன்பு போல நான் இரண்டு தனித்தனி DC சோர்ஸ்களைப் பயன்படுத்த விரும்பவில்லை என்ன செய்வது என்று நமக்குத் தெரியும் இதையும் உயர் சோர்ஸ் VDD யில் இருந்து மீண்டும் வோல்ட்டேஜ் டிவைடர் ஐப் பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது ஏனெனில் இவை அனைத்தும் நமக்குத் தெரியும் என்பதால் இந்த விஷயங்கள் மூலம் நான் விரைவாகச் செல்வேன் எனவே சப்ளை குறுக்கே வோல்டேஜ் டிவைடரைப் பயன்படுத்துவேன் இது சோர்ஸ் கேட் வோல்டேஜ் பயாஸை வழங்கும் இது VSG0 இதை R2 என்றும் இதை R1 என்றும் அழைக்கிறேன் பிறகு VSG வோல்ட்டேஜ் ஒன்றுமில்லை ஆனால் VDD R2 R1 R2 ஏனெனில் இந்த VSG0 ஆனது R2 குறுக்கே உள்ளது எனவே R2 R1 R2 விகிதத்தை பொருத்தமான மதிப்பாக மாற்றலாம் எனவே நாம் 3 வோல்ட்களைப் பெறுகிறோம் உதாரணமாக R1 ஐ 21 மெகா ஓம் ஆகவும் R2 ஐ 3 MΩ ஆகவும் நான் தேர்வு செய்யலாம் மேலும் இந்தச் சர்க்யூட்டின் குறுக்கே 3 வோல்ட்களைப் பெறுவேன் ஆபரேட்டிங் பாய்ண்ட் நிலைப்படுத்தப்பட்டு நம்மிடம் சோர்ஸ் ட்ரைன் வோல்ட்டேஜ் 4 வோல்ட் உள்ளது மற்றும் 3 வோல்ட் சோர்ஸ் கேட் வோல்ட்டேஜ் உள்ளது மற்றும் நாம் இன்புட் வோல்ட்டேஜ் ஐ சேர்க்க வேண்டும் மற்றும் லோட் ரெசிஸ்டன்ஸ்ஸையும் இணைக்க வேண்டும் அதில் இன்புட்டை எவ்வாறு சேர்ப்பது இது நம்மிடம் இருக்கும் வழக்கமான ஏசி இணைப்பு ஸ்டப் ஆகும் நம்மிடம் vi உள்ளது மேலும் கப்பாசிட்டர் C1 ஐ இணைக்க கப்பாசிட்டர்யை இணைக்கிறோம் எனவே இந்த கட்டத்தில் C1 ஐ போதுமான அளவு பெரியதாக இருக்கும்படி தேர்வுசெய்தால் நீங்கள் குய்ஸ்சென்ட் கேட் வோல்ட்டேஜ் ஐயும் இன்புட் வோல்ட்டேஜ் ஐயும் பெறுவீர்கள் இன்புட் வோல்ட்டேஜ் இதனுடன் சேர்க்கிறது இதேபோல் லோட் ரெசிஸ்டன்ஸ் RL ஆனது கிரவுண்ட் ரெபெரென்ஸ் ஆக இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு முனையமானது ரெசிஸ்டன்ஸ்ஸின் ட்ரைன்க்கு கிரவுண்ட் ஏசி கபுல்ட் ஆக இருக்க வேண்டும் இது C2 ஆகும் மேலும் இந்த சப்ளை வோல்ட்டேஜ்ற்கான கிரவுண்ட்டை இதுவரை நான் காட்டவில்லை nMOS டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டைப் பொறுத்தவரை ஆபரேட்டிங் பாய்ண்ட் படத்தில் இருக்கும் MOS டிரான்சிஸ்டரின் சோர்ஸ்ஸை நாம் கிரவுண்ட் ஆக வைத்துள்ளோம் எனவே இதை நாம் கிரவுண்ட் ஆகக் கொண்டிருந்தோம் இந்த கிரவுண்ட்டை நாம் அழைத்தால் இந்த புள்ளி 24 வோல்ட்களில் இருக்கும் இது முற்றிலும் சாத்தியமாகும் மற்றும் நெகடிவ் சப்ளை வோல்ட்டேஜ்களுடன் வேலை செய்யும் பல சர்க்யூட்கள் உள்ளன ஆனால் ஒருங்கிணைக்கப்பட்ட சர்க்யூட்கள் மற்றும் இந்த MOS சர்க்யூட்கள் பொதுவாக இந்த வோல்ட்டேஜ் வழங்குபவரின் நெகட்டிவ் பக்கத்தை கிரவுண்ட் ஆகப் பயன்படுத்துவது பொதுவானது எனவே சர்க்யூட் பாசிட்டிவ் வோல்ட்டேஜ் உடன் இயக்கப்படுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் எனவே இந்த பக்கம் கிரவுண்ட் ஆகும் மற்றும் நீங்கள் ஒரு சப்ளையர் இருக்கும்போது இது மிகவும் பொதுவானது இது ஒரு விதி அல்ல ஆனால் இது மிகவும் பொதுவானது எனவே உங்களிடம் சிங்கிள் சப்ளை இருக்கும் போது இந்த பாட்டம் ரயில் ஆனது கிரவுண்ட் ஆகவும் மற்றும் டாப் ரயில் ஆனது சப்ளை வோல்டேஜ் என நினைக்கிறீர்கள் இதற்கு விதிவிலக்குகள் சில நேரங்களில் நெகட்டிவ் வோல்ட்டேஜ்ஜில் இயங்கும் சர்க்யூட்கள் இருக்கும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இதுதான் நாம் இன்னும் இந்த கீழ் பக்கம் கிரவுண்ட் என்று அழைக்கிறோம் மேல் பக்கம் ரயில் இன்னும் 24 வோல்ட்களில் இருக்கும் இப்போது இன்க்ரிமெண்ட் படத்தைப் பொறுத்த வரையில் இது மற்றும் இது இரண்டும் கிரவுண்ட்டில் உள்ளன மேலும் இந்த RL ஆனது இந்தப் பக்கத்தில் இருக்கும் கிரவுண்டின் பொதுவான ரெபெரென்ஸ் குறிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே அதுதான் முழுமையான pMOS காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் நான் vi மற்றும் நான் AC ஐ இந்த இடத்திற்கு இணைக்கிறேன் இது கேட் மற்றும் என்னிடம் ட்ரைன் உடன் AC ஐ இணைக்கப்பட்ட லோட் உள்ளது இங்குள்ள வோல்ட்டேஜ் சோர்ஸ் கேட் வோல்ட்டேஜ் ஆக கொண்டிருக்கவில்லை என்பதை கவனத்தில் கொள்ளவும் சோர்ஸ் கேட் வோல்ட்டேஜ் என்பது இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள வோல்ட்டேஜ் ஆகும் ஆகவே குழப்பம் அடைய வேண்டாம் ஆனால் மற்றபடி விஷயங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் இதன் சிறிய சிக்னல் படம் நான் இந்தப் பக்கத்தை குறிப்பிட்டது போல் மீண்டும் முன்பு போலவே இருக்கும் MOS டிரான்சிஸ்டரின் nMOS கேட் சோர்ஸ் ஆனது கிரவுண்ட் உடன் இருப்பது காமன் ரெபெரென்ஸ் நோடு ஆகும் இந்த வழக்கில் காமன் ரெபெரென்ஸ் நோடு ஆனது ட்ரைன் பக்கத்தை நோக்கி உள்ளது இதற்குக் காரணம் நாம் பாசிட்டிவ் சப்ளை வோல்ட்டேஜ்களுடன் செயல்பட விரும்புவதால் இது ரெபெரென்ஸ் நோடு அல்லது கிரவுண்ட் ஆகும் இப்போது நீங்கள் இதன் இன்க்ரிமெண்ட் படத்தை வரைந்தால் vi இருக்கும் மற்றும் நான் இன்னும் C1 ஐ காட்டுவேன் எளிமைக்காக இந்த சோர்ஸ் vi இன் இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸ்ஸை நான் காட்டவில்லை ஆனால் உண்மையில் நான் அதை சேர்க்க முடியும் சேர்ப்பது மிகவும் கடினம் அல்ல எனவே என்னிடம் Rs உள்ளது அதாவது இங்கு Rs மற்றும் MOS டிரான்சிஸ்டரைப் பொருத்தவரை எதுவும் மாறவில்லை எனவே இந்த புள்ளி கேட் மற்றும் அதுதான் கேட் மற்றும் கேட் முதல் கிரவுண்ட் வரை R1 ║ R2 உள்ளது ஏனெனில் R1 இங்கே உள்ளது மற்றும் R2 அங்கு உள்ளது மேலும் இந்த புள்ளியும் இன்க்ரிமெண்ட்டல் கிரவுண்ட் இது R பேரலல் R2 ஆகும் பின்னர் நம்மிடம் gm vGS உள்ளது pMOS இன் ஸ்மால் சிக்னல் மாடல் ஐ நினைவில் கொள்கிறோம் இது nMOS இன் மாதிரி போலவே உள்ளது நாம் அதை vGS அடிப்படையில் எழுதும்போது ட்ரைன் முதல் கிரவுண்ட் வரை RD ஐப் பெறும்போது நம்மிடம் C2 மற்றும் RL உள்ளது இது pMOS காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்ரின் இன்க்ரிமெண்ட் படம் மேலும் இது nMOS காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்ரின் அதே போல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் pMOS டிரான்சிஸ்டரில் நான் ஜீரோ லாம்ப்டா இருந்தால் அது நான் ஜீரோ அவுட்புட் கண்டக்டன்ஸ் ஐக் கொண்டிருக்கும் அது அங்கு சேர்க்கப்படும் வழக்கம் போல் இது RD மற்றும் RL உடன் பேரலல் ஆகத் தோன்றும் எனவே ஸ்மால் சிக்னல் படம் அல்லது இன்க்ரிமெண்ட் படத்தைப் பொறுத்தவரை pMOS மற்றும் nMOS நிகழ்வுகளுக்கு இடையே எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் இது ஆபரேட்டிங் பாய்ண்ட் மற்றும் வேறு சில பெரிய சிக்னல் பண்புகள் வேறுபட்டதாக இருக்கும் அவை என்னவென்று பார்ப்போம் இப்போது C1 மற்றும் C2 ஆனது ஷார்ட் ஆனதாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இதைப் பலமுறை செய்துள்ளோம் அதனால் C1 ஷார்ட் ஆனதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதன் மூலம் இயங்கும் ரியாக்டன்ஸ்கள் சோர்ஸ் ஆனது ஜீரோவாகக் குறைக்கப்படும்போது அதன் குறுக்கே தோன்றும் ரெசிஸ்டன்ஸ்ஸைக் காட்டிலும் மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் சோர்ஸ் ஆனது ஜீரோவாகக் குறைக்கப்பட்டது Rs மற்றும் இந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ளது இவ்வாறு கப்பாசிட்டர் ரியாக்டன்ஸ் C1 1 ω C1 ≤ Rs R1 ║ R2 அல்லது இதன் பொருள் C1 ≥ 1 ω Rs R1 ║ R2 இப்போது அவுட்புட்ப் பக்கத்தில் அதே விஷயம் உள்ளது நான் வழக்கம் போல் இந்த gds ஐப் புறக்கணிப்பேன் ஆனால் அது இருந்தால் அது RD க்கு இணையாகத் தோன்றும் இந்த கப்பாசிட்டர் C2 இன் ரியாக்டன்ஸ் அதன் குறுக்கே தோன்றும் ரெசிஸ்டன்ஸ் RD RL ஐ விட மிகச் சிறியதாக உள்ளது எனவே 1 ω C2 ≤ RD RL அல்லது C2 ≥ 1 ω RD RL ஆனால் அவுட்புட்டில் உள்ள வோல்ட்டேஜ் ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதிசெய்யும் நிபந்தனை இது என்பதை நாம் முன்பே விவாதித்தோம் உங்களிடம் C2 இருக்கிறதா அல்லது அது உண்மையில் ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தால் இந்தக் கட்டுப்பாடுகள் அதை உறுதி செய்யும் ஆனால் சில சமயங்களில் நமக்கு கூடுதல் கட்டுப்பாடு தேவை குறிப்பாக RD இன் மதிப்பு மிக அதிகமாக இருந்தால் இந்த வோல்ட்டேஜ்ஜும் அந்த வோல்ட்டேஜ்ஜும் விவாதத்திலிருந்து ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஸ்விங் லிமிட்களின் விவாதத்திலிருந்து ஸ்விங் ஐ கட்டுப்படுத்துவது அவுட்புட் வோல்ட்டேஜ் அல்ல அது ட்ரைன் வோல்ட்டேஜ் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே RD மிகப் பெரியதாக இருந்தால் வோல்ட்டேஜ் ஸ்விங் ஆனது அவுட்புட் வோல்ட்டேஜ் ஐ விட பெரியதாக இருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் முடித்துக்கொள்ளலாம் உங்களிடம் அது இருந்தால் டிரான்சிஸ்டர் நீங்கள் முதலில் நினைத்ததை விட சிறிய அவுட்புட் வோல்ட்டேஜ்ற்கு ஸ்சேச்சுரேசன்க்குச் செல்லும் எனவே அதனால்தான் ட்ரைன் வோல்ட்டேஜ் ஆனது அவுட்புட் வோல்ட்டேஜ்க்குச் சமமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் மற்றும் அதற்கான நிபந்தனை என்பது 1 ω C2 ≤ அல்லது C2 ≥ 1 ω இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் கப்பாசிட்டர் ஆனது ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படும் அதுவே நம்மிடம் இருக்கும் படம் Vo vi ஆனது gm RD ║RL R1 ║R2 Rs R1 ║ R2 என்பதை நாம் எளிதாகக் காணலாம் மேலும் நீங்கள் R1 ║ R2 Rs ஐத் தேர்வு செய்தால் இந்த முழு விஷயமும் gm RD ║RL க்கு குறைக்கும் எனவே ஸ்மால் சிக்னல் படம் வாரியாக எதுவும் வித்தியாசமாக இல்லை நான் அதன் வழியாகச் சென்றேன் இது nMOS காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்ரில் உள்ளதைப் போலவே உள்ளது இப்போது pMOS மற்றும் nMOS ஸ்டப் இடையே உண்மையில் என்ன வித்தியாசம் பின்வரும் பாடங்களில் பார்ப்போம்